DC DC கன்வெர்ட்டர் கான்செப்ட்ஸ் இந்த வாரம் DC DC மாற்றிகளில் கவனம் செலுத்துவோம் தனிமைப்படுத்தப்படாத மாற்றிகளுடன் தொடங்குவோம் இந்தக் குறிப்பிட்ட வார விரிவுரைகளில் முதன்மையான நோக்கமாக பக் கன்வெர்ட்டர் பூஸ்ட் கன்வெர்ட்டர் பக் பூஸ்ட் கன்வெர்ட்டர்கள் பற்றி நீங்கள் ஏற்கனவே கேள்விப்பட்டிருக்கலாம் அவை எவ்வாறு செயல்படுகின்றன உருவகப்படுத்துகின்றன பின்னர் அவற்றை எவ்வாறு வடிவமைப்பது என்பதையும் பார்ப்போம் உங்களிடம் DC மின்னழுத்தம் உள்ளது மற்றும் DC தேவைப்படும் ஒரு சுமைக்கு நீங்கள் வழங்க வேண்டும் இருப்பினும் உங்களிடம் உள்ள DC மின்னழுத்தம் பேட்டரி அல்லது ரெக்டிஃபையர் ஃபில்டரில் இருந்து வரும் டிசி மின்னழுத்தத்தை நேரடியாகப் பயன்படுத்த முடியாத மதிப்புள்ள பல சூழ்நிலைகளைக் காண்பீர்கள் சுமைக்கு அதிக வோல்ட் தேவைப்படலாம் அனலாக் சர்க்யூட்டுகளுக்கு மைனஸ் 15 வோல்ட் தேவைப்படலாம் பெரும்பாலான டிஜிட்டல் சர்க்யூட்டுகளுக்கு 3 3 வோல்ட் அல்லது 1 8 வோல்ட் தேவைப்படலாம் எனவே ஒரு பவர் இன்டர்ஃபேஸ் அல்லது பவர் சப்ளை போன்ற ஏதாவது ஒன்று அமைக்கப்பட்டிருப்பதை நீங்கள் பார்க்கலாம் இது ஒரு லெவலின் டிசியை மற்றொரு லெவலின் டிசியாக மாற்றும் வேலையைச் செய்யும் எனவே இது எப்படி செய்யப்படுகிறது ஒன்று லீனியர் ரெகுலேட்டர்கள் மூலம் நாம்லீனியர் ரெகுலேட்டரை மிகவும் பிரபலமாகப் பயன்படுத்தினோம் மற்றும் சுவிட்ச் பயன்முறையின் வருகைக்கு முன்பு மின் மாற்றிகள் லீனியர் ரெகுலேட்டர்கள் மிகவும் துல்லியமானவை மிகத் துல்லியமானவை மிகச் சிறந்த ஒழுங்குமுறை இருப்பினும் அவை திறமையானவை அல்ல சுவிட்ச் மோட் ரெகுலேட்டர்கள் நிச்சயமாக மிகவும் திறமையானவை லாசி பாகங்கள் எதுவும் இல்லை ஒரு சிறந்த அர்த்தத்தில் சுவிட்ச் பயன்முறையில் DC DC மாற்றிகளுக்குள் லாசி பாகங்கள் இல்லை இருப்பினும் நீங்கள் ஸ்விட்ச் செய்யப்பட்ட பயன்முறையில் இருந்து வெளியேறும் DC வெளியீட்டின் தரம் நேரியல் ரெகுலேட்டரைப் போல சிறப்பாக இல்லை இருப்பினும் DC DC மாற்றிகள் மாறிய பயன்முறை மிகவும் பிரபலமாகிவிட்டன மேலும் அவை பல ஆண்டுகளாக தரம் மற்றும் செயல்திறனில் மேம்பட்டுள்ளன இன்று அவை மிகவும் பிரபலமாக உள்ளன மேலும் அவை DC DC மாற்றிகளில் பெரும்பாலான மின் விநியோகங்களில் பயன்படுத்தப்படுகின்றன மானிட்டர்கள் மற்றும் பல மின்னணு உபகரணங்களில் உள்ள நம் கணினிகளில் கூட முன் பகுதி DC DC மாற்றியாக இருக்கும் எனவே இந்த தனிமைப்படுத்தப்படாத மற்றும் தனிமைப்படுத்தப்பட்ட மாற்றிகளைப் படிப்பதன் மூலம் நாம் என்ன நுண்ணறிவைப் பெற முடியும் என்பதைப் பார்க்க முயற்சிப்போம் மேலும் இன்றைய பெரும்பாலான தயாரிப்புகளுக்குச் செல்லும் உண்மையான DC DC மின் மாற்றிகளைப் புரிந்துகொள்வதை நோக்கிச் செல்வோம் DC DC மாற்றியின் அடிப்படைகளைப் பற்றி விவாதிப்போம் இது ஒரு உள்ளீட்டு மூலத்தைக் கொண்டுள்ளது இது பேட்டரியாக இருக்கலாம் அல்லது கடந்த வாரத்தில் நாம்விவாதித்த ரெக்டிஃபையர் ஃபில்டரின் அவுட்புட்டாக இருக்கலாம் இப்போது அது DC மின்னழுத்தத்தை எதிர்பார்க்கும் ஒரு சுமையைக் கொண்டுள்ளது இப்போது இந்த இரண்டும் இணைக்கப்பட வேண்டும் இடைமுகத்தின் எளிய மற்றும் எளிதான வழி இடையில் ஒரு மின்தடையை வைப்பதாகும் இது எளிமையான DC DC மாற்றியாக இருக்கும் இப்போது வயரிங் இணைப்பை உருவாக்குவோம் அதனால் நம்மிடம் சுற்று வரைபடம் உள்ளது இப்போது நாம் இணைப்பை உருவாக்கிவிட்டோம் நாம் தொடரை மின்தடை மற்றும் சுமை மின்தடையத்தை வைத்து கொள்ள வேண்டும் சில பெயர்களைக் கொடுப்போம் இதை வின் இன்புட் வோல்டேஜ் என்றும் இதை அவுட்புட் வோல்டேஜ் என்றும் இதை லோட் ரெசிஸ்டர் என்றும் இடையில் இருப்பதை தொடர் ரெசிஸ்டன்ஸ் என்றும் அழைப்போம் இப்போது இதுவே அவுட்புட் வோல்டேஜ் நம் விருப்பத்திற்கு ஏற்றவாறு டிராப் ஆக செயல்படும் இப்போது உதாரணமாக உள்ளீட்டில் 48 வோல்ட்கள் உள்ளன மேலும் 5 வோல்ட் வெளியீட்டில் தேவை மீதமுள்ள 43 வோல்ட்களை இந்த மின்தடையத்தில் கைவிட வேண்டும் இது ஒரு தொடர் மின்தடையாக இருக்கும் மற்றும் இது லீனியர் ரெகுலேட்டர்களில் கிட்டத்தட்ட எல்லாவற்றிலும் பயன்படுத்தப்படும் பொதுவான கருத்துகளாகும் இப்போது இந்த மின்தடையானது மாறுபட்ட மின்தடையமாக இருக்கலாம் இதனால் நீங்கள் ஒழுங்குமுறையை அடைய முடியும் எனவே உள்ளீட்டு மின்னழுத்தம் மாறுபடுவதால் இந்த மின்தடையை மாற்றவும் வெளியீடு 5 வோல்ட் அல்லது 12 வோல்ட் அல்லது நீங்கள் இப்போது அமைக்கும் எந்த மின்னழுத்தத்திலும் ஒழுங்குபடுத்தப்பட்ட அளவில் இருக்கும் துரதிருஷ்டவசமாக இந்த வகையான எளிய DC DC மாற்றியின் பிரச்சனை என்னவென்றால் Rs என்பது ஒரு மின்தடையம் இந்த சுற்று வழியாக ஒரு மின்னோட்டம் பாய்கிறது சுற்று வழியாக I பாயும் மின்னோட்டம் உள்ளது பின்னர் Rs முழுவதும் சிதறல் உள்ளது அதாவது I சதுர மடங்கு Rs இப்போது இவை வரையறுக்கப்பட்ட எதிர்ப்பாகும் எனவே ஆற்றல் சிதறல் வரையறுக்கப்பட்டுள்ளது இது ஒரு பெரிய சக்தி சிதறலாக இருக்கலாம் எனவே இந்த வகை ரெகுலேட்டர்கள் மிகவும் சிதறடிக்கும் மற்றும் மிகவும் திறமையற்றவை இப்போது தொடர் உறுப்புகளின் வீழ்ச்சி 0 என்பதைக் காண்பதே நம் ஆர்வமாகும் அதை எப்படிச் செய்வது நீங்கள் இரண்டு வழிகளில் I2Rகளை 0க்கு சமமாக உருவாக்கலாம் ஒன்று Rs 0 ஐ உருவாக்குவதன் மூலம் மற்றொரு வழியில் நீங்கள் I 0 ஐ உருவாக்குவதன் மூலம் இப்போது I 0 க்கு சமம் என்பது Rs முடிவிலா மதிப்பாக இருக்கலாம் எனவே இதன் பொருள் என்ன சுவிட்ச் ஒரு ஷார்ட் சர்க்யூட்டாக இருக்கும் போது சுவிட்சில் உள்ள மின்னழுத்தம் 0 ஆக இருக்கும் போது சக்தி சிதறல் இல்லை என்று அர்த்தம் I 0 க்கு சமமாக இருக்கும்போது சுவிட்ச் ஒரு திறந்த சுற்று ஆகும் எனவே நீங்கள் ஸ்விட்ச் ஓப்பன் சர்க்யூட்டைச் செய்யும் போது அதன் வழியாக மின்னோட்டமானது 0 ஆகவும் பின்னர் சுவிட்சில் உள்ள மின்னழுத்தம் 0 ஆகவும் இருக்கும் எனவே ஸ்விட்ச் சக்தியைக் கலைக்காத இரண்டு நிபந்தனைகள் மட்டுமே Rs 0 மற்றும் Rs முடிவிலி மற்றும் சுவிட்ச் ஷார்ட் சர்க்யூட்டாக இருக்கும் போது சுவிட்ச் திறந்திருக்கும் போது முழுவதுமாக இயக்கப்படும் இந்த இரண்டு நிபந்தனைகள் சக்தி சிதறல் தொடர் உறுப்பு உள்ள தொடர் சுற்றுகளில் சக்தி சிதறல் பார்வையில் இருந்து அறியலாம் இதை அடைய இங்கே காட்டப்பட்டுள்ளபடி மின்தடையை ஒற்றை துருவ சுவிட்ச் மூலம் மாற்றுவோம் எனவே ஸ்விட்ச் ஆன் செய்யும்போது Vin அவுட்புட்டுக்கு வந்து ஸ்விட்ச் ஆஃப் ஆகும்போது Vo 0 ஆக இருக்கும் மேலும் கடத்தும் போதும் இயக்கப்பட்டிருக்கும்போதும் அணைக்கப்படும்போதும் சுவிட்சில் எந்த சிதறலும் இருக்காது இருப்பினும் இப்போது Vo இன் மின்னழுத்தம் உங்கள் DC ஆக தொடர்ந்து இருக்காது அது தொடர்ந்து மாறும் சுவிட்ச் ஆன் செய்யப்பட்டிருக்கும் போது உங்களிடம் DC மின்னழுத்தம் அல்லது Vin தோன்றும் சுவிட்சைத் திறக்கும் போது Vo முழுவதும் மின்னழுத்தம் 0 ஆகும் எனவே அது ஹை லோ ஹை லோ துடிக்கும் மின்னழுத்தத்திற்குச் சென்று இது ஒரு சாப்பராக மாறும் எனவே இது ஒரு சாப்பர் மின்னழுத்தம் என்று அழைக்கப்படுகிறது மேலும் இந்த சுற்று ஒரு சாப்பராக மாறுகிறது இது நாம் விரும்புவது அல்ல வெளியீட்டு மின்னழுத்தம் Vo ஐ ஒரு தூய DC ஆக வைத்திருக்க விரும்புகிறோம் எனவே இங்கு ஒரு வகையான பில்டர் சுற்று இருக்க பயன்படுத்தலாம் இப்போது இது ஒரு பில்டராக இருக்கலாம் மற்றும் இது L மற்றும் C களால் ஆனது இது ஒருவேளை அது போன்ற ஒரு இண்டக்டரை கொண்டிருக்கலாம் அல்லது அந்த மாதிரியான மின்தேக்கியைக் கொண்டிருக்கலாம் அல்லது இந்த L மற்றும் C கள் இணைந்து இரண்டாவது வரிசை பில்டரை கொண்டிருக்கலாம் மற்றும் இந்த சாப்பர் சுவிட்ச் மற்றும் பில்டர் இணைந்து Vo இல் DC மின்னழுத்தத்தை வழங்கும் மேலும் அவை ஒன்றாக மாறிய பயன்முறை DC DC மாற்றியை உருவாக்குகின்றன இந்த சுவிட்சையும் பில்டரையும் ஒன்றாக இணைக்கக்கூடிய பல கட்டமைப்புகள் உள்ளன DC DC மாற்றி உறுப்புகளை உருவாக்க ஒரு சுவிட்ச் ஒரு தூண்டல் ஒரு கெபாசிட்டர் இருந்தால் அதை முதன்மை இடவியல் என்று அழைக்கிறோம் முதன்மை இடவியலிலேயே மூன்று சாத்தியங்கள் உள்ளன ஒன்று ஸ்டெப் டவுன் கன்வெர்ட்டர் அல்லது பக் கன்வெர்ட்டர் இன்னொன்று ஸ்டெப் அப் கன்வெர்ட்டர் அல்லது பூஸ்ட் கன்வெர்ட்டர் மற்றொன்று உங்களிடம் ஸ்டெப் டவுன் அல்லது பக் பூஸ்ட் கன்வெர்ட்டர் உள்ளது அடிப்படையில் உள்ளீட்டு மின்னழுத்தத்தை குறைந்த வெளியீட்டு மின்னழுத்தமாக மாற்றும் பெயர் குறிப்பிடுவது போல் கீழே இறங்கவும் ஸ்டெப் அப் மாற்றி உள்ளீட்டு மின்னழுத்த DC மதிப்பை அதிக வெளியீட்டு DC மதிப்பாக மாற்றுகிறது அல்லது அதை அதிகரிக்கிறது ஸ்டெப் அப் டவுன் கன்வெர்ட்டர் சில டியூட்டி சுழற்சிகளின் கீழ் செய்யக்கூடியது அது ஸ்டெப் டவுன் ஆகவும் மற்ற சில ட்யூட்டி சைக்கிள்களில் ஸ்டெப் அப் ஆகவும் இருக்கும் இந்த வாரத்தில் மூன்று வகையான மாற்றிகளையும் நிச்சயமாகப் பார்ப்போம் இந்த மூன்று வகை மாற்றிகளும் கால்வனிக் தனிமைப்படுத்தலைக் கொண்டிருக்கவில்லை அதாவது அவர்கள் எந்த மின்மாற்றியையும் பயன்படுத்துவதில்லை அவை தனிமைப்படுத்தப்படாத மாற்றி மற்றும் இந்த மாற்றிகளைப் பயன்படுத்தக்கூடிய பல பயன்பாடுகள் இருப்பதால் அவை முக்கியமானவை நீங்கள் அதன் செயல்பாட்டைப் பார்த்தால் அதை எவ்வாறு உருவகப்படுத்துவது மற்றும் அதை வடிவமைப்பது எப்படி என்பதைப் பார்க்கலாம் இது ஒரு ஷாப்பர் சர்க்யூட் சுவிட்ச் ஒரு ஒற்றை த்ரோ சுவிட்ச் ஆகும் சுவிட்ச் துருவத்தில் இருக்கும் போது த்ரோவுடன் இணைக்கப்பட்டிருக்கும் போது த்ரோவின் உள்ளீட்டின் நேர்மறையுடன் இணைக்கப்படும் துருவ மின்னழுத்தம் Vin ஆனது வெளியீடு Vo க்கு மாற்றப்படும் ஸ்விட்ச்ஐ ஆஃப் செய்யும்போது துருவம் மிதக்கிறது மற்றும் துருவ மின்னழுத்தம் வரையறுக்கப்படாமல் இருக்கும் அதுபோல் Vo என்பது வரையறுக்கப்படவில்லை சுவிட்சை வரைவதற்கு இது பரிந்துரைக்கப்பட்ட வழி அல்ல இரண்டு த்ரோகள் இருக்கும் இடத்தில் ஒற்றை துருவ இரட்டை த்ரோ சுவிட்சை மாற்ற வேண்டும் மற்றும் இரண்டு த்ரோகளும் நன்கு வரையறுக்கப்பட்ட பொடென்ஷியல்களுடன் இணைக்கப்பட்டிருக்கும் அத்தகைய நிலையில் துருவமானது ஒரு த்ரோவுடன் இணைக்கப்பட்டிருந்தாலும் அல்லது மற்றொன்றுடன் இணைக்கப்பட்டிருந்தாலும் அது வரையறுக்கப்பட்ட ஆற்றலைக் கொண்டிருக்கும் எனவே வெளியீடு Vo S சுவிட்ச் இப்போது ஒற்றை துருவ இரட்டை த்ரோ சுவிட்ச் மாற்றப்பட்டுள்ளது இது இரண்டு த்ரோ களைக் கொண்டுள்ளது ஒரு T1 உள்ளீடு நேர்மறை மூலம் இணைக்கப்பட்டுள்ளது த்ரோ இரண்டு கிரௌண்ட்வுடன் இணைக்கப்பட்டுள்ளது துருவம் T1 உடன் இணைக்கப்பட்டால் துருவ மின்னழுத்தம் Vin போலவே இருக்கும் அது Vo க்கு மாற்றப்படும் P T2 உடன் இணைக்கப்படும் போது T2 கிரௌண்ட்வுடன் இணைக்கப்படும் எனவே Vo இன் பொடென்ஷியல் 0 ஆகும் எனவே Vo S சுவிட்சின் இரண்டு நிலைகளிலும் வரையறுக்கப்பட்ட ஆற்றல்களை கொண்டிருக்கிறது இப்போது ஷாப்பர் சிறிது மாற்றியமைக்கப்பட்டுள்ளது துருவமானது இண்டக்டர் L உடன் இணைக்கப்பட்டுள்ளது மற்றும் ஒரு மின்தேக்கி இது போன்ற குறுக்கே இணைக்கப்பட்டுள்ளது மேலும் இந்த LC ஆனது இரண்டாவது வரிசை பில்டராக ஒரு பில்டரை உருவாக்குகிறது இது வெட்டப்பட்ட அலை வடிவத்தை பில்டர் செய்கிறது மற்றும் வெளியீட்டிற்கு மென்மையான DC ஐ அளிக்கிறது துருவமானது T1 துருவ மின்னழுத்தத்தை த்ரோவுடன் இணைக்கப்பட்டிருக்கும் போது செயல்பாடு மிகவும் நேராக முன்னோக்கி செல்லும் மின்தேக்கி காந்தமாக சார்ஜ் செய்யத் தொடங்குகிறது மின்தேக்கியும் சார்ஜ் செய்கிறது சுவிட்ச் மற்ற T2 க்கு மாறும்போது இந்த துருவம் 0 திறன் கொண்டது தூண்டல் மின்னோட்டம் மின்தேக்கி வெளியீட்டு சுமை மூலம் வெளிப்படுத்துகிறது மற்றும் மின்தேக்கி மற்றும் சுமைக்கு காந்த ஆற்றலை வெளியேற்றுகிறது பின்னர் மீண்டும் சுழற்சியானது துருவமானது V இன் உடன் இணைக்கப்படுவதன் மூலம் தொடங்குகிறது இது பக் மாற்றி எனப்படும் DC DC மாற்றி ஆகும் இங்கே வெளியீடு மின்னழுத்தம் Vo ஆனது Vin ஐ விட குறைவான மதிப்பைக் கொண்டிருக்கும் இங்கே சில பெயரிடல்களை வரையறுப்போம் துருவ P T1 உடன் இணைக்கப்படும் போது அதை S on என அழைப்போம் சுவிட்ச் ஆன் ஆகும் T2 தூக்கி எறிய துருவ P இணைக்கப்பட்டால் சுவிட்ச் ஆஃப் என்று சொல்கிறோம் நாம் இப்போது VL முழுவதும் மின்னழுத்தத்தைத் திட்டமிட முயற்சிப்போம் VL என்பது நீங்கள் படிக்க வேண்டிய ஒரு முக்கியமான பாகங்கள் மற்றும் நீங்கள் இங்கு படிக்க வேண்டிய மற்ற பாகங்கள் மின்தேக்கி C மின்னழுத்தம் VL ஆகும் ஓரிரு அச்சுகளை வரைவோம் நமது x அச்சை நேரமாக வைத்துக்கொள்வோம் y அச்சு உண்மையான அச்சாக இருக்கும் மின்னழுத்த அச்சாக இருக்கட்டும் நாம் சில நேரக் கோடுகளை வைத்து T1 உடன் துருவம் இணைக்கப்பட்டுள்ள சுவிட்சின் நேரமாகும் இது சுவிட்சின் ஆஃப் நேரம் மீண்டும் சுவிட்ச் நேரம் மீண்டும் ஆஃப் நேரம் என்று பாகங்களாக்குவோம் எனவே அதை வரையறுத்து இந்த பாணியில் பெயரிடுவோம் இந்த காலகட்டத்தில் S இயக்கத்தில் உள்ளது இந்த காலகட்டத்தில் S முடக்கப்பட்டுள்ளது மீண்டும் S இயக்கத்தில் உள்ளது பின்னர் S முடக்கப்பட்டுள்ளது எனவே VL முழுவதும் நாம் காணும் மின்னழுத்தத்தைத் திட்டமிடுவோம் இப்போது VL இருதரப்பு மின்னழுத்தமாக இருக்கும் இதை மேலே மாற்றுவது நல்லது இதன் மூலம் இருதரப்பு மின்னழுத்தத்தை இங்கே திரையில் காணலாம் சுவிட்ச் துருவத்தில் இருக்கும் போது T1 உடன் இணைக்கப்பட்டுள்ளது மற்றும் இங்கே துருவத்தில் உள்ள மின்னழுத்தம் Vin ஆகும் இண்டக்டரின் இந்தப் பக்கத்திலுள்ள மின்னழுத்தம் Vo ஆகும் எனவே அந்த நொடியில் இண்டக்டரின் மின்னழுத்தம் Vin மைனஸ் Vo ஆகும் எனவே இந்த கட்டத்தில் நீங்கள் பார்க்கும் மின்னழுத்தம் இருக்கும் மற்றும் சுவிட்ச் அணைக்கப்படும் போது துருவம் P த்ரோ T2 உடன் இணைக்கப்பட்டுள்ளது மற்றும் துருவ மின்னழுத்தம் 0 ஆகும் மேலும் இண்டக்டரின் மின்னழுத்தம் இப்போது 0 மைனஸ் Vo ஆக உள்ளது அதாவது மின்னழுத்தம் எதிர்மறையாக செல்கிறது மீண்டும் சுவிட்ச்ஐ ஆன் செய்யும்போது இந்த முறையில் சுழற்சி மீண்டும் நிகழ்கிறது தூண்டல் மின்னழுத்தம் நேர்மறை மற்றும் எதிர்மறையாக செல்கிறது இங்கே கவனிக்க வேண்டியது என்னவென்றால் நிலையான நிலையின் நேர்மறை பக்கத்தில் உள்ள மின்னழுத்த வளைவின் கீழ் உள்ள பகுதி மற்றும் எதிர்மறை பக்கத்தில் வளைவின் கீழ் உள்ள பகுதி சரியாக பொருந்த வேண்டும் அதற்கு சில வண்ணங்களைக் கொடுப்போம் எனவே நீலப் பகுதியில் நேர்மறைப் பக்கத்தில் நீலப் பகுதியைப் பார்க்கிறீர்கள் எதிர்மறைப் பக்கங்களில் ஒன்று பொருந்த வேண்டும் அதாவது இண்டக்டரின் சராசரி மின்னழுத்தம் எப்போதும் நிலையான நிலையில் 0 ஆக இருக்க வேண்டும் இது தூண்டல் செறிவூட்டலுக்குச் செல்வதைத் தடுக்கும் அங்கு ஒரு காந்தப் பாய்ச்சலை உருவாக்காது மற்றும் இண்டக்டரை நிறைவுறச் செய்யும் எனவே ஒரு இண்டக்டரில் வோல்ட் வினாடி பேலன்ஸ் இருப்பது மிகவும் முக்கியம் மற்றொரு சந்தர்ப்பத்தில் கெப்பாசிட்டர் சராசரி மின்னோட்டம் 0 ஆக இருக்க வேண்டும் சராசரி மின்னோட்டம் இருந்தால் மின்தேக்கத்தில் சார்ஜ் பில்ட் அப் இருக்கும் கெபாசிட்டர்கள் விஷயத்தில் ஆம்ப் வினாடி பேலன்ஸ் இருக்க வேண்டும் தூண்டல் விஷயத்தில் வோல்ட் வினாடி பேலன்ஸ் இருக்க வேண்டும் இவை இரண்டும் மிக முக்கியமான கருத்தாகும் அதை விரைவில் விளக்குகிறேன் பெரும்பாலான DC DC மாற்றிகளில் நாம் பயன்படுத்தும் இரண்டு மிக முக்கியமான பாகங்கள் தூண்டல் மற்றும் மின்தேக்கி ஆகும் இண்டக்டர் என்பது பெரும்பாலான DC DC மாற்றிகளில் பில்டரின் இந்த பகுதி மாறும் பாகங்கள்களில் ஒன்றாகும் மேலும் நான் முன்பு குறிப்பிட்டது போல் மின்னழுத்தம் நீங்கள் கவனிக்க வேண்டிய ஒரு புள்ளியாகும் அது ஒரு முக்கியமான மின்னழுத்தமாகும் அதேபோல் மின்தேக்கியின் விஷயத்தில் இது DC DC மாற்றிகளில் பயன்படுத்தப்படும் மிக முக்கியமான டைனமிக் பாகங்கள் ஆகும் கெபாசிட்டர்கள் மூலம் மின்னோட்டத்தை கண்காணிக்க வேண்டும் இப்போது முதலில் இண்டக்டரை பார்ப்போம் இண்டக்டன்ஸ் எல் மற்றும் இண்டக்டன்ஸ் VL முழுவதும் உள்ள மின்னழுத்தம் மற்றும் இண்டக்டர் வழியாக பாயும் மின்னோட்டம் I ஆகியவை ஃபாரடே விதியால் தொடர்புடையவை எனவே ஃபாரடேஸ் விதி நீங்கள் பார்த்தால் VL என்பது L க்கு சமம் என்பதை நீங்கள் காண்பீர்கள் மற்றும் இண்டக்டர் பொதுவாக ஒரு காந்த மையத்தின் மீது சுற்றப்பட்டிருக்கும் இதில் N திருப்பங்களைக் கொண்டுள்ள காந்தங்கள் மற்றும் சுருள் வழியாக பாயும் ஒரு ஃப்ளக்ஸ் உள்ளது இப்போது இங்கே கொடுக்கப்பட்டுள்ள உறவு VL ஆனது மின்னழுத்தம் L N ஆகும் சமன்பாட்டின் இந்த பகுதியைப் பார்ப்போம் மையத்தில் உள்ள ஃப்ளக்ஸ் என்ன இப்போது மையத்தில் உள்ள ஃப்ளக்ஸ் அடிப்படையில் இந்த சமன்பாட்டின் மறுசீரமைப்பு ஆகும் இப்போது இண்டக்டர்யின் குறுக்கே VL நிலையானது என்று வைத்துக்கொள்வோம் அப்போது N φ ஆக இருக்கும் φ மையத்தில் உள்ள ஃப்ளக்ஸ் ஆகும் இங்கே முக்கியமான பகுதி VL dt VL 0 ஆக இருந்தால் φ இந்த சமன்பாட்டின் மூலம் வரையறுக்கப்பட்ட மதிப்பாக இருக்கும் VL ஆனது 0 ஆக இல்லாமல் சராசரி மதிப்பைக் கொண்டிருந்தால் அது DC மதிப்பைப் போன்றது அது நேரத்தை பொறுத்து இண்டெக்ரலை அதிகரித்துக்கொண்டே செல்கிறது மேலும் ஃப்ளக்ஸ் ஒரு குறிப்பிட்ட புள்ளியை விட அது நிறைவுறும் பொருளைப் பொறுத்து அதிகரித்துக்கொண்டே இருக்கும் ஒருமுறை அது நிறைவுற்றதும் மின்தூண்டல் செயல்திறன் இருக்காது அது கடத்தியின் ஒரு துண்டாக மட்டுமே இருக்கும் எனவே VL க்கு சராசரி மதிப்பு இல்லை என்பது மிகவும் முக்கியமானது அதாவது இந்த வோல்ட் வினாடி நான் முன்பு விவாதித்தது போல் சமநிலைப்படுத்தப்பட வேண்டும் எனவே இண்டக்டரில் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்னவென்றால் நிலையான நிலையில் வோல்ட் வினாடி பேலன்ஸ் இருக்க வேண்டும் இந்த வோல்ட் வினாடி சமநிலை நிலையான நிலையில் இயக்கவியலில் மட்டுமே உள்ளது அதேபோல இந்த ஆளும் சமன்பாட்டின் மூலம் Ic C க்கு சமம் dv என்பது ஒரு கெப்பாசிட்டருக்கு குறுக்கே உள்ள மின்னழுத்தம் Ic என்பது மின்தேக்கத்தில் உள்ள மின்னோட்டம் இதை மறுசீரமைப்பதன் மூலம் Ic dt இன் C இன்டெக்ராலால் ஒன்றான கெபாசிட்டர்கள் முழுவதும் மின்னழுத்தத்தைப் பெறுவீர்கள் சராசரி மின்னோட்டம் உள்ளது என்று கற்பனை செய்து பாருங்கள் அதாவது dC மதிப்பு dt இன் ஒருங்கிணைந்த சில சமமான dC மதிப்பு இருக்கும் அதாவது இந்த மதிப்பு அதிகரித்துக்கொண்டே இருக்கும் மேலும் மின்னழுத்தம் அதிகரித்துக்கொண்டே இருக்கும் அதாவது மின்தேக்கியின் மின்னழுத்தம் முடிவிலியை நோக்கி செல்லும் இறுதியாக நிறைவுற்றது நேரம் பார்க்கவும் 2449 இப்போது கெப்பாசிட்டன்ஸ் அதிகரிக்கிறது எனவே Ic சராசரி மதிப்பைக் கொண்டிருக்கக் கூடாது என்பது முக்கியம் Ic dt ஆனது amp செகண்ட் பேலன்ஸ் மூலம் சமப்படுத்தப்பட வேண்டும் எனவே மின்தேக்கியில் மின்தேக்கியின் இரட்டையான மின்தேக்கியில் நிலையான நிலையில் ஆம்ப் வினாடி பேலன்ஸ் இருக்க வேண்டும் நிலையான நிலையில் கவனிக்க வேண்டியது மிகவும் முக்கியம் இயக்கவியலின் போது சில ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும் இதனால் மின்னழுத்தம் கட்டமைக்கப்படும் அல்லது வெளியேற்றப்படும் நிலையான நிலையை அடைந்தவுடன் சுழற்சியின் மூலம் ஒரு ஆம்ப் செகண்ட் சமநிலை சுழற்சி இருக்க வேண்டும் இப்போது இது ஒரு மிக முக்கியமான கருத்தாகும் உண்மையில் அனைத்து DC DC மாற்றிகளின் உள்ளீட்டு வெளியீட்டு உறவுமுறை DC DC மாற்றி இந்த இரண்டு முக்கிய கருத்துகளை அடிப்படையாகக் கொண்டது நிலையான நிலையில் உள்ள வோல்ட் வினாடி சமநிலை மாற்றிகளின் உள்ளீட்டு வெளியீட்டு மின்னழுத்த உறவைத் தீர்மானிக்கப் பயன்படுகிறது உள்ளீட்டு வெளியீட்டு மின்னோட்ட உறவை தீர்மானிக்க ஆம்ப் வினாடி பேலன்ஸ் பயன்படுத்தப்படுகிறது நிச்சயமாக ஒருவர் உள்ளீட்டு வெளியீட்டு உறவைத் தீர்மானிக்க வோல்ட் வினாடி சமநிலையைப் பயன்படுத்தலாம் மற்றும் உள்ளீட்டு வெளியீட்டு மின்னோட்ட உறவு கருவியைத் தீர்மானிக்க ஒரு சிறந்த மாற்றியைக் கருதலாம் எனவே இந்த இரண்டையும் நினைவில் கொள்ளுங்கள் உண்மையில் அவை உள்ளீட்டு வெளியீட்டு உறவைக் கண்டறிய கிட்டத்தட்ட எல்லா மாற்றிகளிலும் வோல்ட் வினாடி சமநிலையைப் பயன்படுத்துகின்றன ஒவ்வொரு முடிவும் நாம் உங்களுக்கு முன்னர் வழங்கிய பக் கன்வெர்ட்டர் சர்க்யூட் என்றால் சில பொதுவான மதிப்புகளை வைப்போம் இப்போது இந்த த்ரோ வின் மைனஸ் Vin Vo ஆகும் நாம் முன்பு ஆன் நேரத்தில் துருவமானது T1 உடன் இணைக்கப்பட்டுள்ளது மின்னழுத்தத்தின் மின்னழுத்தம் Vin Vo ஆகும் OFF நேரத்தில் மற்றும் துருவம் T2 உடன் இணைக்கப்பட்டிருக்கும் போது அது 0 மைனஸ் Vo ஆக இருக்கும் எனவே அது Vo ஆக இருக்கும் இப்போது இது நாம் Ton என்று அழைக்கும் காலப்பகுதியாகும் இது நாம் Toff என்று அழைக்கும் காலப்பகுதியாகும் நீங்கள் Vin Vo ஐக் காணும் இண்டக்டர் மின்னழுத்தம் இண்டக்டர்யில் மின்னழுத்தம் அதாவது T1 காலத்திற்கு Vo ஆகும் இப்போது இந்த அளவுருக்களுக்கு வோல்ட் வினாடி சமநிலையைப் பயன்படுத்துவோம் இப்போது சமன்பாட்டின் Ton பகுதியைக் கவனியுங்கள் இது அடிப்படையில் இந்த செவ்வகத்தின் Ton பகுதி எனவே இந்த அகலத்தில் இந்த உயரம் இந்த செவ்வகத்தின் பரப்பளவு அல்லது இது தூண்டல் அலைவடிவத்தின் நேர்மறை பகுதியின் வோல்ட் வினாடி ஆகும் இப்போது இது மைனஸ் Vo இன் Toff ஆகும் இது அகலம் ஆகும் எனவே அந்தப் பகுதியின் இந்தப் பகுதியை Toff ஆகக் கூட்டுவோம் எனவே இந்த வோல்ட் வினாடி மற்றும் இந்த வோல்ட் வினாடி 0 க்கு சமமாக இருக்க வேண்டும் பிறகு வோல்ட் வினாடி பேலன்ஸ் உள்ளது என்று சொல்கிறோம் எனவே இந்த சமன்பாட்டை நீங்கள் மறுசீரமைத்தால் இது Vin Ton Vo வடிவத்தில் இருப்பதை நீங்கள் பார்க்கலாம் Ton Toff என்பது காலத்தின் மொத்த மாற்றத்தைத் தவிர வேறில்லை எனவே காலத்தின் மொத்த மாறுதல் Ton Toff ஆகும் இது டி எனவே இன்னும் மறுசீரமைக்கும்போது Vo Vin Ton Ts இது Ts என்பதைக் காண்கிறோம் எனவே இது இந்த பக் மாற்றிக்கான உள்ளீட்டு வெளியீட்டு உறவாக இருக்கும் இண்டக்டரின் வோல்ட் செகண்ட் பேலன்ஸ் முக்கியத்துவத்தை நான் உங்களுக்குக் குறிப்பிட நினைத்த ஒரு உதாரணம் இது இண்டக்டர்யின் வோல்ட் செகண்ட் பேலன்ஸ் உறவை எடுத்துக் கொண்டால் மாற்றி எதுவாக இருந்தாலும் நீங்கள் உள்ளீட்டு வெளியீட்டு உறவைப் பெறுவீர்கள் விரிவுரையின் இந்த வீடியோவில் நான் தெரிவிக்க விரும்பும் முக்கிய கருத்து இதுதான்